செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவு மற்றும் விரிவுரையில் நாம் இரண்டு இயங்கக்கூடியவற்றைக் கருத்தில் கொண்டுள்ளோம் இயங்கக்கூடிய பாதிப்புகள் எவ்வாறு வெவ்வேறு செயற்கரிய செயல்களை உருவாக்க பயன்படும் என்பதைப் பார்த்தோம் இந்த விரிவுரையிலும் தொடர்ந்து வரும் விரிவுரைகளிலும் அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை நாம் பார்த்து வருகிறோம் எனவே எந்தவொரு அமைப்பும் பாதுகாப்பாக இருக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது சில அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அடிப்படையில் எந்தவொரு பாதுகாப்பான அமைப்புகளுக்கும் மூன்று குறிப்பிட்ட குறிக்கோள்கள் உள்ளன இது சி ரகசியத்தன்மை ஒருமைப்பாடு மற்றும் கிடைக்கக்கூடிய தன்மை என அழைக்கப்படுகிறது எனவே அணுகல் கட்டுப்பாடு ஒரு பாதுகாப்பான அமைப்பின் இரகசியத்தன்மையையும் ஒருமைப்பாடு அம்சங்களையும் பெறப் பயன்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் அணுகல் கட்டுப்பாடு என்றால் என்ன அது எவ்வாறு வெவ்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்படலாம் என்பது குறித்த அடிப்படைகளைப் பார்த்து வருகிறோம் மிக உயர்ந்த மட்டத்தில் யார் எதை அணுகலாம் என்பதை அணுகல் கட்டுப்பாடு வரையறுக்கிறது இங்கே யார் என்பது பாடங்கள் மற்றும் என்ன என்பது பொருள்கள் மற்றும் அணுகல் என்ன என்பது இந்த பொருள்களில் இந்த பாடங்கள் செய்யக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளாக வரையறுக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக பாடங்கள் பயனர் அல்லது செயல்முறை அல்லது ஒரு பயன்பாடாக இருக்கலாம் அதே நேரத்தில் பொருள்கள் கோப்புகள் நிரல்கள் சாக்கெட்டுகள் அல்லது வன்பொருள் மற்றும் அணுகல் படிக்க எழுத செயல்படுத்த அல்லது பகிரப்படும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட கோப்பு நிரல் அல்லது ஒரு சாக்கெட்டை ஒரு பயனர் படிக்க எழுத அல்லது செயல்படுத்த முடியுமா என்பதை அணுகல் கட்டுப்பாடு வரையறுக்கலாம் எனவே அணுகல் கட்டுப்பாடுகள் கணினியில் பல நிலைகளில் கிடைக்கின்றன எனவே வன்பொருள் இயக்க முறைமை டிபிஎம்எஸ் போன்ற மிடில்வேர் மற்றும் பல்வேறு பயன்பாடுகளிலும் உள்ள அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் உங்களிடம் உள்ளன எனவே நாம் வன்பொருளிலிருந்து பயன்பாட்டை நோக்கி மேலே செல்லும்போது அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மேலும் மேலும் சிக்கலானவை எனவே வன்பொருளில் தடுக்க ஒரு எளிய அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறை ஒரு நினைவக இடத்திலிருந்து படிக்க அல்லது எழுதுங்கள் என்று சொல்லுங்கள் மேல்நிலைகளின் மிகக் குறைந்த அளவு தேவைப்படும் மற்றும் வன்பொருளில் செயல்படுத்தப்படும் அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் எளிமையானது ஆகவே வன்பொருளிலிருந்து பயன்பாட்டிற்கு நாம் செல்லும்போது அதிக அம்சங்கள் உள்ளன மேலும் கட்டுப்பாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது எனவே சிக்கலானது அதே வழியில் அதிகரிக்கிறது மற்றும் நம்பகத்தன்மை மற்றும் அணுகல் கட்டுப்பாட்டால் வழங்கக்கூடிய உத்தரவாதங்களை அடைவது மிகவும் கடினம் எனவே பயன்பாடு அல்லது மிடில்வேரில் வழங்கப்பட்ட அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளில் ஓட்டைகளுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன மேலும் அவை செயற்கரிய செய்யலாம் மறுபுறம் ஒரு ஓட்டை அல்லது சிக்கல் அல்லது வன்பொருளில் பாதிப்பு இருப்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் எனவே இதில் என்ன காணப்படும் குறிப்பிட்ட விரிவுரை என்பது வன்பொருள் நிலை அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் மற்றும் ஓஎஸ் நிலை அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஆகும் எனவே வன்பொருள் அணுகல் கட்டுப்பாட்டுடன் தொடங்குவோம் எனவே வன்பொருள் அணுகல் கட்டுப்பாடு கட்டமைக்கப்பட்ட கொள்கைகள் இவை முதலில் வன்பொருள் இயக்க முறைமை பயன்பாடுகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு பயன்பாட்டை உறுதி செய்வதற்கான நுட்பங்களும் கொள்கைகளும் இருக்க வேண்டும் ஒரு ஆர்டர் பயன்பாட்டில் தலையிட முடியாது மூன்றாவதாக ஒரு பயன்பாடு முழு அமைப்பையும் பாதிக்காது என்பதை உறுதிப்படுத்த கொள்கைகள் இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு விஷயங்களும் முதல் மற்றும் இரண்டாவது இரகசியத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்யும் எனவே எடுத்துக்காட்டாக ஓ எஸ் இயங்கக்கூடிய மற்றும் ஓ எஸ் குறியீட்டை பயன்பாடுகளால் மாற்றவோ பார்க்கவோ முடியாத வழிமுறைகளை வன்பொருள் வழங்குகிறது வன்பொருள் வழங்கிய மூன்றாவது வழிமுறை கிடைப்பதை உறுதி செய்கிறது எனவே ஒரு பயன்பாடு முழு வன்பொருளையும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தாது என்பதை இது உறுதி செய்யும் எனவே இந்த மூன்று குறிக்கோள்களை அடைவதற்காக வன்பொருள் அல்லது வழிமுறைகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த மூன்று கொள்கைகளை அடைவதற்கு நம்மிடம் பேஜிங் யூனிட்ஸ் பிரீவிலேஜ் ரிங்கள் மற்றும் குறுக்கீடுகள் உள்ளன எனவே பேஜிங் யூனிட் ஒரு பயன்பாட்டு முகவரி இடத்தை தனிமைப்படுத்த முடியும் மற்றொரு பயன்பாட்டிலிருந்து பேஜிங் யூனிட்டைப் பயன்படுத்தி ஒரு பயன்பாட்டை மற்றொன்றில் பாதுகாக்க முடியும் பிரீவிலேஜ் ரிங்களும் உள்ளன எனவே இன்டெல் x86 இல் பிரீவிலேஜ் ரிங்கள் அதாவது பிரீவிலேஜ் ரிங்கள் 0 1 2 மற்றும் 3 உள்ளன எனவே இந்த ரிங்கள் அடையப்படும் பயன்பாடுகளிலிருந்து இயக்க முறைமையின் பாதுகாப்பு எனவே x86 இல் இயக்க முறைமை ரிங் பூஜ்ஜியத்தில் இயங்குகிறது மற்றும் பயன்பாடுகள் ரிங் மூன்றில் இயங்குகின்றன ரிங் மூன்றில் உள்ள பயன்பாடுகளை நேரடியாக அணுக முடியாது ரிங் பூஜ்ஜியத்தில் இயங்கும் எந்தவொரு பயன்பாட்டையும் நேரடியாக படிக்கவோ எழுதவோ முடியாது என்பதை வன்பொருள் கவனிக்கிறது OS ரிங் பூஜ்ஜியத்தில் இயங்குகிறது எனவே இது ரிங் மூன்றில் இயங்கும் பயனர் நிலை பயன்பாடுகளிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மூன்றாவது பொறிமுறையானது குறுக்கீடுகள் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட கொள்கையை அடைய குறுக்கீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன அங்கு ஒரு பயன்பாடு கணினியைத் தடைசெய்வதைத் தடுக்க இது பயன்படுத்தப்படலாம் எனவே குறுக்கீடுகள் சூழல் மாறுதலைப் பெறுவதற்கு திட்டமிடுபவர்களால் பயன்படுத்தப்படலாம் எனவே ஒரு குறுக்கீடு ஏற்படும் போது திட்டமிடுபவர் ஒரு செயல்முறையைத் தேர்ந்தெடுத்து ஏற்கனவே இருக்கும் செயல்முறையைத் தடுக்கலாம் இதனால் ஒரு பயன்பாடு முழு அமைப்பையும் தடைசெய்யாது என்ற உண்மையை அடைகிறது இப்போது ஓ எஸ் மட்டத்தில் இன்னும் பல வகையான கொள்கைகள் உள்ளன இந்த கொள்கைகள் சில வன்பொருள் உதவியுடன் செயல்படுத்தப்படுகின்றன சில இயக்க முறைமைக்கு மிகவும் குறிப்பிட்டவை எனவே ஒரு பொதுவான இயக்க முறைமையால் ஆதரிக்கப்படும் சில அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் பின்வருமாறு அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே கணினியை அணுக முடியும் என்பதை உறுதி செய்வதே ஒரு குறிப்பிட்ட கொள்கையாகும் எனவே இதைச் செயல்படுத்த நமக்குத் தெரியும் உள்நுழைவு மற்றும் கடவுச்சொல் சரிபார்ப்பு போன்ற வழிமுறைகள் நம்மிடம் உள்ளன பயனர்களுக்கு சரியான கடவுச்சொல் இருந்தால் மட்டுமே பின்னர் அவர்கள் கணினியை அணுக முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட கொள்கை பயனர் அங்கீகாரத்தால் அடையப்படுகிறது ஒரு பயனரின் கோப்பு மற்ற பயனர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது பல இயக்க முறைமை ஆதரவு ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட அம்சங்களை முந்தைய இயக்க முறைமைகளான எம்எஸ் டிஓஎஸ் மற்றும் விண்டோஸின் பழைய பதிப்புகள் ஆதரிக்கவில்லை எவ்வாறாயினும் பெரும்பாலான நவீன இயக்க முறைமைகளில் கோப்புகளுக்கான அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் நம்மிடம் உள்ளன அவை பயனர்களுக்கு சலுகைகளை அமைக்க அனுமதிக்கும் மேலும் கோப்புகளை யார் படிக்கலாம் யார் தங்கள் கோப்புகளை எழுதலாம் அல்லது மாற்றலாம் யார் செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்த படிக்க எழுது மற்றும் செயல்படுத்துதல் போன்ற பல்வேறு அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை பயனர்கள் அனுமதிக்கும் தொடர்புடைய நிரல்களை இயக்கவும் முடியும் கோப்பு முறைமை மற்றும் பயனர் அல்லது அங்கீகார வகை அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளுக்கு மேலதிகமாக வன்பொருளுடன் இயக்க முறைமைகளும் ஒரு செயல்முறை நினைவகத்தை மற்ற செயல்முறைகளிலிருந்து பாதுகாப்பதில் ஒரு பங்கைக் கொண்டுள்ளன எனவே அடிப்படையில் இது பக்க அட்டவணை வழிமுறைகளால் செய்யப்படுகிறது இயக்க முறைமை இந்த பக்க அட்டவணையை உருவாக்கி இந்த அட்டவணை பக்க அட்டவணையை நிர்வகிக்க வன்பொருளை உள்ளமைக்கிறது இயக்க நேரத்தில் இது பல்வேறு பக்கங்களுக்கு இடையில் தனிமைப்படுத்தப்படுவதை வன்பொருள் உறுதிசெய்யும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பக்கத்திற்கு படிக்க எழுதுதல் மற்றும் செயல்படுத்துதல் போன்ற அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் சரிபார்க்கப்படுவதை உறுதி செய்கிறது வழக்கமான ஓ எஸ் செயல்படுத்தப்படும் மற்றொரு அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கை CPU disk RAM மற்றும் நெட்வொர்க் போன்ற ஆதாரங்களை நியாயமான முறையில் ஒதுக்கீடு செய்வதாகும் எனவே ஒரு செயல்முறைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் தேவையில்லை இந்த குறிப்பிட்ட அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கையை செயல்படுத்த பல்வேறு வழிமுறைகள் டெட்லாக் கண்டறிதலை திட்டமிடுதல் மற்றும் தடுப்பது ஒரு குறிப்பிட்ட செயல்முறையின் தேவைகளைத் தடுக்க பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அனைத்து ஆதாரங்களும் கணினியின் பல்வேறு செயல்முறைகளில் உகந்ததாக பகிரப்படுவதை உறுதிசெய்கிறது எனவே இயக்க முறைமைக்கான பொதுவான அணுகல் கட்டுப்பாட்டு பொறிமுறையில் ஒன்றைப் பார்ப்போம் இது விருப்பப்படி அணுகல் கட்டுப்பாடு அல்லது டிஏசி என அழைக்கப்படுகிறது டிஏசி அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளில் அணுகல் ஒரு கோரிக்கையாளரின் அடையாளத்தை அடிப்படையாகக் கொண்டது சில அணுகல் உள்ளன வரையறுக்கப்பட்ட மற்றும் கோரிக்கையாளரின் அடையாளத்தை அடிப்படையாகக் கொண்ட விதிகள் இந்த விதிகள் சரிபார்க்கப்படுகின்றன சரிபார்ப்பு கடந்துவிட்டால் மட்டுமே இந்த கோரிக்கையாளருக்கு பொருந்தக்கூடிய பொருளை அணுக முடியும் எனவே இயக்க முறைமை போன்ற ஒரு பொதுவான யுனிக்ஸ் இல் நிர்வாகியால் பொதுவாக நிர்வகிக்கப்படுவதை அணுக முடியாத இந்த சலுகைகள் அனைத்தும் எனவே குறிப்பிட்ட லினக்ஸ் அல்லது யுனிக்ஸ் அமைப்பின் மூல பயனர் போன்ற நிர்வாகி என்ன சலுகைகளை வழங்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்பதை தீர்மானிக்க முடியும் பயனர்கள் ஒரு பயனரிடமிருந்து மற்றொரு பயனருக்கு சலுகைகளை வழங்க முடியும் எனவே அணுகல் மேட்ரிக்ஸ் மாதிரி என அழைக்கப்படும் ஆரம்ப வடிவங்களில் ஒன்றைப் பார்ப்போம் ஆகவே அணுகல் மேட்ரிக்ஸ் மாதிரி இதுபோல் தோன்றுகிறது எனவே இது 1971 ஆம் ஆண்டில் பட்லர் லாம்ப்சனால் முன்மொழியப்பட்டது அங்கு அவர் பாடங்களையும் பொருள்களையும் வரையறுத்துள்ளார் எனவே அடிப்படையில் பாடங்கள் குறிப்பிட்ட பொருள்களை அணுகக் கோரும் அமைப்பில் செயலில் உள்ள கூறுகள் மறுபுறம் பொருள்கள் செயலற்ற கூறுகள் மற்றும் தகவல்களைச் சேமிக்கப் பயன்படுகின்றன எனவே அவை கோப்புகள் அல்லது நிரல்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு நிரல் ஒரு பொருளாக இருக்கலாம் மேலும் அந்த குறிப்பிட்ட நிரலை யார் இயக்க முடியும் என்பதை தீர்மானிக்க அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு பொருள் ஒரு செயல்முறையாக இருக்கக்கூடும் மேலும் அந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கான அணுகல் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் அந்த செயல்முறை எந்த கோப்புகளை அணுக முடியும் வேறு எந்த நிரல்களை இயக்க முடியும் மற்றும் பலவற்றை தீர்மானிக்க முடியும் எனவே முழு அணுகல் மேட்ரிக்ஸ் மாதிரியும் குறிப்பிடப்படுகிறது இது போன்ற ஒரு அணி ஒவ்வொரு வரிசையிலும் வேறுபட்ட விஷயத்துடன் ஒத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக இங்கே ஆன் பாப் மற்றும் கார்ல் ஆகிய மூன்று பாடங்கள் உள்ளன மறுபுறம் நெடுவரிசைகள் பொருள்களைக் குறிக்கின்றன எனவே நம்மிடம் பொருள்கள் கோப்பு 1 கோப்பு 2 கோப்பு 3 மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிரல் உள்ளது இப்போது மேட்ரிக்ஸில் அந்த குறிப்பிட்ட பொருளில் அந்த பொருள் என்ன என்பதற்கான பல்வேறு உரிமைகள் உள்ள ஒவ்வொரு செல் உடன் தொடர்புடையது எனவே இங்கே எடுத்துக்காட்டாக ஆன் என்பது பொருள் மற்றும் ஒரு கோப்பு1 என்பது பொருள் ஆன் படிக்க முடியும் எனவே ஆன் இந்த கோப்பு1 இன் உரிமையாளர் எனவே ஆன் கோப்பு1 க்கு படிக்கவும் எழுதவும் முடியும் மறுபுறம் பாப் கோப்பு1 மட்டுமே படிக்க முடியும் பாப் உரிமையாளர் அல்ல பாப் கோப்பு 1 இல் எழுத முடியாது இந்த அணுகல் மேட்ரிக்ஸின் மிகவும் முறையான பிரதிநிதித்துவம் இங்கே காட்டப்பட்டுள்ளது அங்கு அணுகல் மேட்ரிக்ஸை A மேட்ரிக்ஸ் என வரையறுக்கிறோம் பாடங்கள் மற்றும் பொருள்களைக் கொண்ட ஒரு மேலும் பொதுவான உரிமைகள் உள்ளன எனவே இது பல்வேறு வேறுபட்ட உரிமைகளைக் கொண்ட R தொகுப்பால் வரையறுக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் K வெவ்வேறு உரிமைகள் R1 க்கு RK ஐக் காண்பிக்கிறோம் மேலும் சில பழமையான செயல்பாடுகள் O தொகுப்பால் வரையறுக்கப்படுகின்றன எனவே அவற்றில் உள்ள இந்த ஆறு செயல்பாடுகள் இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸில் என்ன செயல்பாடுகளைச் செய்ய முடியும் என்பதை வரையறுக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கலத்தில் A X A X OJ இல் ஒரு சரியான R ஐ உள்ளிடலாம் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு குறிப்பிட்ட கலத்தில் படிக்க எனக்கு ஒரு உரிமையை உள்ளிடலாம் இதேபோல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கலத்திலிருந்து ஒரு உரிமையை நீக்கலாம் பாடத்தை உருவாக்கலாம் பொருளை உருவாக்குதல் பாடத்தை அழித்தல் மற்றும் பொருளை அழித்தல் இப்போது இந்த பொறிமுறையை அடிப்படையாகக் கொண்டது நாம் கட்டளைகளை வரையறுக்க முடியும் எனவே இந்த கட்டளைதான் அந்த குறிப்பிட்ட அமைப்பிற்கான அணுகல் கட்டுப்பாட்டைக் குறிப்பிடப் பயன்படுகிறது ஒரு பொதுவான கட்டளை இதுபோன்றதாக இருக்கும் எனவே உங்களிடம் ஒரு கட்டளை ஆல்பா உள்ளது மேலும் சில உரிமைகள் கிடைக்காவிட்டால் மட்டுமே சில செயல்பாடுகளைச் செய்ய முடியும் எனவே இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் இந்த உருவாக்க கட்டளை உள்ளது எனவே இந்த உருவாக்கு கட்டளை ஒரு செயல்முறை முடிவு கோப்பை எடுக்கும் மற்றும் பின்வருவது கட்டளை ஆகும் எனவே பொருள் கோப்பை உருவாக்கி செயல்முறை கோப்பு இந்த வழியில் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒரு செயல்முறை ஒரு கோப்பை உருவாக்க முடியும் அதாவது இந்த செயல்முறைக்கு ஒத்த கலத்திலும் இந்த கோப்பில் உரிமையாளர் பண்புக்கூறு சேர்க்கப்பட்டுள்ளது இதேபோல் இது உரிமையை வழங்குவதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே இந்த கட்டளையை இயக்க நாம் முதலில் சரிபார்க்கிறோம் உரிமையாளர் உண்மையில் கோப்பின் உரிமையாளராக இருந்தால் உரிமையாளர் மற்றும் கோப்போடு தொடர்புடைய அணுகல் மேட்ரிக்ஸைப் பார்த்து அந்த குறிப்பிட்ட கலத்தில் சொந்தமாக இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதன் மூலம் இது சரிபார்க்கப்படுகிறது உரிமையாளர் இருந்தால் அந்த நண்பர்களின் நுழைவில் R ஐச் சேர்க்க உங்களுக்கு உரிமை உண்டு எனவே மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த வழங்கல் உரிமை அங்கு நீங்கள் ஒரு நண்பருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு சரியான R ஐ வழங்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் யாராவது எப்படி முடியும் என்பதைக் காட்டுகிறோம் ஒரு கோப்பிற்கான குறிப்பிட்ட உரிமையை ஒரு நண்பருக்கு வழங்குங்கள் எனவே முதலில் செய்ய வேண்டியது கோப்பின் உரிமையாளர் சரியான உரிமையாளரா என்பதை சரிபார்க்க வேண்டும் அணுகல் மேட்ரிக்ஸைப் பார்த்து உரிமையாளர் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறாரா என்பதைக் குறிப்பிடுவதன் மூலம் இதைச் செய்கிறோம் செல் உரிமையாளர் மற்றும் கோப்போடு தொடர்புடையது இது உண்மையாக இருந்தால் சரியான R ஐ நண்பராக சேர்க்கலாம் நண்பர் கோப்புடன் தொடர்புடைய கலத்தில் கோப்பு செய்யலாம் இது ஒரு கட்டளையின் மற்றொரு எடுத்துக்காட்டு இது ஒரு முன்னாள் நண்பரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளில் இருந்து ஒரு கோப்பை நீக்குவது எனவே இங்கே நாம் சரிபார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கோப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பாடத்திலிருந்து அகற்றும் உரிமையை உரிமையாளரால் மட்டுமே முடியும் எனவே உரிமையாளர் கோப்பின் சரியான உரிமையாளராக இருந்தால் மட்டுமே இந்த குறிப்பிட்ட கட்டளை வெற்றிபெறும் எனவே இங்கே நாம் பார்ப்பது பாடம் பொருள் அல்லது அணுகல் மேட்ரிக்ஸ் மற்றும் பல்வேறு பழமையான செயல்பாடுகள் ஆகியவற்றின் வரையறையை அடிப்படையாகக் கொண்டது பல்வேறு வகையான கட்டளைகளை உருவாக்க முடியும் எனவே இந்த கட்டளைகள் அந்த தொடர்புடைய இயக்க முறைமைகளுக்கான அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை வரையறுக்கின்றன இந்த அணுகல் மேட்ரிக்ஸ் உங்கள் இயக்க முறைமைகளுக்கான அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை கட்டுமானத் தொகுதியாக இருக்கும் எனவே இந்த கட்டளைகளின் அடிப்படையில் ஒரே வழிமுறைகளைப் பயன்படுத்தி இரண்டு இயக்க முறைமைகளைக் கொண்டிருக்கலாம் பல்வேறு பொருள்களை எவ்வாறு அணுக முடியும் என்பதை இயக்க முறைமை வரையறுக்க முடியும் என்பதை நாம் காண்கிறோம் எனவே நடைமுறையில் இந்த அணுகல் மேட்ரிக்ஸ் மாதிரியைச் செயல்படுத்த இது மிகவும் உகந்த வழி அல்ல ஏனென்றால் பெரும்பாலும் பாடங்கள் மற்றும் பொருள்களின் எண்ணிக்கை மிகப் பெரியது மேலும் நாம் பெறும் மேட்ரிக்ஸ் மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே திறன்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மிகவும் நடைமுறை செயல்படுத்தல் அல்லது அணுகல் கட்டுப்பாட்டு பட்டியல் திறன் அடிப்படையிலான அமைப்பில் நம்மிடம் இருப்பது என்னவென்றால் நம்மிடம் ஒரு பயனர் இருக்கிறார் பயனர்களின் திறன்களும் நம்மிடம் உள்ளன எனவே நம்மிடம் ஒரு பயனர் இருக்கிறார் இந்த பயனர் அவன் அல்லது அவள் செயலாக்கும் அனைத்து வெவ்வேறு திறன்களின் பட்டியலையும் வைத்திருக்கிறார் எனவே இங்கே எடுத்துக்காட்டாக மற்றும் அனைத்து திறன்களின் பட்டியலையும் கொண்டுள்ளது மற்றும் கோப்பு1 க்கான வாசிப்பு மற்றும் எழுதும் திறனைக் கொண்டுள்ளது அவளுக்கு கோப்பு2 க்கான படிதல் மற்றும் எழுதும் திறன் அவளுக்கு உள்ளது மற்றும் நிரல்1 க்கான செயல்பாட்டு திறன் மட்டுமே மறுபுறம் அணுகல் கட்டுப்பாட்டு பட்டியல் நேர்மாறாக இருக்கிறது இங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு லிஙஂகஂ லிஸஂடஂ ஐ நாம் பராமரிக்கிறோம் எனவே ஆன் கோப்பு1 ஐ படித்து எழுதலாம் இந்த கோப்பு1 இன் உரிமையாளர் ஆன் மற்றும் பாப் கோப்பை மட்டுமே படிக்க முடியும் இந்த குறிப்பிட்ட கோப்பிற்கு அவருக்கு வேறு எந்த அனுமதியும் இல்லை அணுகல் கட்டுப்பாட்டு பட்டியலுக்கு எதிரான திறன்கள் அவற்றின் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன எடுத்துக்காட்டாக உங்கள் உரிமைகளை வேறொருவருக்கு ஒப்படைக்க விரும்பினால் திறன் அடிப்படையிலான மாதிரி மிகவும் எளிதானது எனவே ஒரு அலுவலக சூழலில் உதாரணமாகச் சொல்லலாம் விடுமுறைக்குச் செல்லும் அவர் தனது எல்லா பணிகளையும் வேறொருவருக்கு டெட் க்கு சிறிது நேரம் ஒப்படைக்க விரும்புகிறார் எடுத்துக்காட்டாக அவர் தனது அனைத்து வேலைகளையும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை டெட் நிறுவனத்திற்கு ஒப்படைக்க விரும்புகிறார் எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால் பிரதிநிதிகள் குறிப்பிடும் ஒரு சான்றிதழை அவர் உருவாக்க முடியும் டெட் உடனான அவரது வேலைகள் மாலை 4 மணி முதல் 10 மணி வரை டெட் தனது அனைத்து திறன்களுக்கும் முழுமையான அணுகலைக் கொண்டுள்ளது ஆகவே தேவை என்னவென்றால் டெட் இந்த குறிப்பிட்ட டிக்கெட்டைக் கொண்டிருப்பது இது அன்னின் எல்லா கோப்புகளுக்கும் உரிமையைத் தருகிறது அணுகல் கட்டுப்பாட்டுப் பட்டியலான ஏ எல் உடன் ஒரே மாதிரியான அர்ப்பணிப்பை நாம் அடைய விரும்பினால் அது மிகவும் கடினம் காரணம் இந்த வழக்கைச் செய்வது கணினியில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஆன் கடந்து செல்ல வேண்டும் மேலும் 4PM முதல் 10 PM வரையிலான காலத்திற்கு அவர் பிரதிநிதிகளை உறுதிப்படுத்த டெட் நிறுவனத்திற்கு அனுமதிகளைச் சேர்க்க வேண்டும் எனவே இது மிகவும் கடினம் மற்றும் ஒரு சான்றிதழை உருவாக்குவது இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அன்னின் எல்லா கோப்புகளையும் மதிப்பிடுவதற்கு டெட் அனுமதி அளிக்கிறது பரவலாகப் பயன்படுத்தப்படும் மற்றொரு செயல்பாடு திரும்பப்பெறுதல் திரும்பப்பெறுதலில் அணுகல் கட்டுப்பாட்டு பட்டியல் மிகவும் திறமையானது திறன் அடிப்படை மாதிரியை விட திரும்பப்பெறுதலின் போது இது ACL இல் எளிதாக செய்யப்படுகிறது ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ACL பட்டியலை அலசுவதோடு பயனரை அல்லது குறிப்பிட்ட பட்டியலின் பொருளை அகற்றுவதும் தேவை இருப்பினும் நீங்கள் திறன் அடிப்படை மாதிரியைப் பயன்படுத்தி இதைச் செய்ய விரும்பினால் இது கொஞ்சம் தந்திரமானதாக இருக்கும் குறிப்பாக உங்களிடம் பல திறன்கள் இருந்தால் பல கோப்புகளுக்கு சேவை செய்ய பயன்படுகிறது மேலும் குறிப்பிட்ட கோப்பிற்கு ஒரு கோப்பைத் தவிர மற்ற எல்லா கோப்புகளையும் அணுக வேண்டும் எனவே இது திறன் அடிப்படை மாதிரியுடன் செய்வது மிகவும் கடினம் எனவே இந்த விரிவுரையில் அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை நாம் உண்மையில் பார்த்தோம் அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் எவ்வாறு இருக்க முடியும் வன்பொருளில் செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் பல இயக்க முறைமைகளில் செயல்படுத்தப்படும் விருப்பப்படி அணுகல் கட்டுப்பாட்டின் மிகவும் பழமையான வடிவம் அடுத்ததாக சொற்பொழிவு யுனிக்ஸ் அல்லது லினக்ஸ் வகை அமைப்புகளில் இந்த அணுகல் கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் மேலும் விருப்பப்படி அணுகல் கட்டுப்பாட்டு கொள்கை வழிமுறைகளைக் கொண்டிருப்பதன் முக்கிய குறைபாடு என்ன என்பதையும் நாம் பார்ப்போம் மேலும் ஃப்ளோ கட்டுப்பாட்டுக் கொள்கைகள் என அழைக்கப்படும் ஒன்றை எதனால் சிறப்பாகச் செய்ய முடியும் என்பதை நாம் காண்போம்